இதுவரை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட இரண்டு பகுதிகள் கொண்ட பவர் சிஸ்டம் ஐ பார்த்தோம் இப்போது நாம் சில உதாரணங்களைப் பார்ப்போம் இவை மிகவும் எளிமையானவை நாம் சிமுலேஷன் போன்ற எதுவும் செய்யப் போவதில்லை அவற்றை ABCD என வரிசையாக பார்ப்போம் அதன்பிறகு நான் மேலும் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒரு இன்பினிட் நெட்வொர்க்கில் 100 மெகாவாட் ஜெனரேட்டர் ஆனது இயங்குகிறது என்போம் ரெகுலேஷன் அளவுவுரு R ஆனது 3 சதவிகிதம் அதிர்வெண் ஆனது 0 20 Hz அளவு குறைந்தால் டர்பைன் உடைய பவர் எவ்வளவு அதிகரிக்கும் சிஸ்டம் இன் அதிர்வெண் ஆனது 50 Hz மற்றும் ரெகுலசன் அளவுரு 3 சதவிகிதம் பவர் ஆனது 0 03 பெர் யூனிட் அல்லது 1 Hz அதிர்வெண் குறைப்புக்கு 100 மெகாவாட் அளவு அதிகரிக்கும் இது 50 Hz என்பதால் இதனுடைய 3 ஆனது 1 5 ஆக இருக்கும் R ஆனது 1 5 அப் ஆன் 100 ஆக இருக்கும் அதாவது 0 015 ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் ஆக இருக்கும் இது யூனிட் பெர் மெகாவாட் அல்ல ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் இதை நாம் யூனிட் பெர் மெகாவாட் ஆக மாற்ற போவதில்லை இங்கு அதிர்வெண்ணில் ஏற்படும் இழப்பு 0 20 ஹெர்ட்ஸ் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு என்னும் சூத்திரம் தெரியும் இதில் அந்த மதிப்புகளை போட்டால் மேலே மைனஸ் ஆஃப் மைனஸ் 0 2 வரும் மற்றும் R மதிப்பு 0 015 ஆகும் எனவே இது 13 33 மெகாவாட் ஆக இருக்கும் இது மிகவும் எளிமையான கணக்குதான் இதை நீங்கள் எளிதில் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் இப்போது அடுத்த எடுத்துக்காட்டுக்கு செல்வோம் இதுவும் ஒரு சிறிய கணக்கு தான் ஆனால் இந்த கணக்கு B இல் நிறைய எழுதப்பட்டுள்ளது 40 மெகாவாட் மற்றும் 400 மெகாவாட் கொண்ட இரண்டு ஜெனரேட்டர்களை கருதுவோம் இங்கே ஒரு ஜெனரேட்டரை விட மற்றொன்று பத்து மடங்கு அதிக பவரை ஜெனரேட் செய்கிறது சிஸ்டம் இன் அதிர்வெண் அல்லது இயக்க அதிர்வெண் அல்லது பெயரளவு அதிர்வெண் ஆனது 50 ஹெர்ட்ஸ் ஆகும் ஒவ்வொரு ஜெனரேட்டர் ம் பாதி அளவு சுமைகளை கொண்டிருக்கும் திடீரென இந்த சிஸ்டம் இல் சுமையானது 110 மெகாவாட் அதிகரிப்பதாக கொள்ளுவோம் அதே நேரத்தில் சிஸ்டம் இன் அதிர்வெண் ஆனது 49 5 ஹெர்ட்ஸ் க்க்கு வருவதாகச் சொல்வோம் சிஸ்டம் உடைய உண்மையான அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் இப்போது இயக்க அதிர்வெண் ஆனது 49 5 ஹெர்ட்ஸ் அதாவது டெல்டா F ஆனது 0 5 ஹெர்ட்ஸ் இந்த இரண்டு ஜெனரேட்டர் களும் தங்களுடைய மதிப்பிடப்பட்ட மதிப்புக்கு செல்ல எவ்வளவு தனிப்பட்ட ரெகுலேஷன் களை செய்ய வேண்டும் அதாவது நாம் மதிப்புகளை கண்டறிய வேண்டும் இரண்டு ஜெனரேட்டர்களும் முறையே 10 மெகாவாட் மற்றும் 100 மெகாவாட் உற்பத்தி செய்கிறது ஒரு ஜெனரேட்டர் இன் மதிப்பீடானது மற்றொன்றை விட பத்துமடங்கு அதிகமாக உள்ளது சுமையானது 110 மெகாவாட் அளவு அதிகரிக்கிறது இந்த இரண்டு ஜெனரேட்டர் களும் 50 சதவீத சுமைகளை மட்டுமே கொண்டு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இந்த ஜெனரேட்டர் 20 மெகாவாட் களும் இந்த ஜெனரேட்டர் 200 மெகாவாட் களும் ஜெனரேட் செய்யும் இங்கே இது 110 மெகாவாட் டாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது 10 மெகாவாட் ஆனது சிறிய ஜெனரேட்டராலும் 100 மெகாவாட் தான் அது பெரிய ஜெனரேட்டராலும் உற்பத்தி செய்யப்படலாம் ஏனென்றால் இந்த விகிதமானது இதை விட பத்து மடங்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த 110 மெகாவாட் ஆனது இப்படி பிரிக்கப்படலாம் அதாவது 10 மெகாவாட் ஐ இந்த ஜெனரேட்டர் எடுத்துக்கொள்ளும் மீதம் 100 மெகாவாட் டை இந்த ஜெனரேட்டர் ஆனது எடுத்துக்கொள்ளும் இந்த ஒதுக்கீடு ஆனது 10 மடங்கு விகிதாச்சாரப்படி செய்யப்படுகிறது எனவே இந்த இரண்டு ஜெனரேட்டர்கள் முறையே 10 மெகாவாட் மற்றும் 100 மெகாவாட் எடுத்துக்கொள்கிறது இந்தப் பங்கீடானது மதிப்பீட்டு விகிதத்தின் படி நடக்கிறது எனவே சிறிய யூனிட்டுக்கான ரெகுலேஷன் ஆனது 0 05 அப் ஆன் 10 ஆக இருக்கும் இங்கு 0 5 ஹெர்ட்ஸ் ஆனது அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றம் எனவே 50 மைனஸ் 49 5 ஆனது 0 5 ஹெர்ட்ஸ் ஆனது 0 5 பை 10 05 ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் ஆக இருக்கும் அதேபோல பெரிய யூனிட்டுக்கான ரெகுலேஷன் ஆனது 0 அதாவது 0 005 ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் ஆக இருக்கும் கணக்கு பார்ப்பதற்கு பெரியதாக இருந்தாலும் அதனுடைய தீர்வு இரண்டு வரிகளில் முடிந்துவிட்டது இப்போது இவை எப்படி கணக்கிடப் படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வகையில் R1 ஆனது 0 05 ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் மற்றும் R2 ஆனது 0 005 ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் இது கணக்கு 2 ஆகும் அடுத்து கணக்கு C க்கு செல்வோம் இது மூன்றாவது கணக்கு இதில் நாம் ஆகியவற்றைக் கண்டறிய வேண்டும் ஆனது பவர் சிஸ்டம் கைன் மற்றும் ஆனது பவர் சிஸ்டம் இன் நேர மாறிலி D ஆனது என வரையறுக்க படுகிறது ஒரு கட்டுப்பாட்டு பகுதிக்கு கொடுக்கப்பட்ட சுமை அதிர்வெண் கட்டுப்பாட்டு அளவுருக்களை கொண்டு நீங்கள் மற்றும் D ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் இவைதான் கொடுக்கப்பட்ட அளவுருக்கள் மொத்த மதிப்பிடப்பட்ட பகுதி கொள்ளளவு ஆனது 1000 மெகாவாட் மந்தநிலை மாறிலி H ஆனது 5 வினாடி மற்றும் ரெகுலேஷன் அளவுரு R ஆனது 2 ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் மெகாவாட் சுமையில் ஏற்படும் ஒரு சதவிகித மாற்றம் அதிர்வென்னிலும் ஒரு சதவிகித மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என நாம் கருதிக்கொண்டு மற்றும் D ஐ கண்டறிய வேண்டும் முதலில் D என்ன என்பதை கண்டறிவோம் இது பெர் யூனிட் இல் இருக்கும் தான் என குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்த பகுதி மதிப்பீட்டு கொள்ளளவு ஆனது 1000 மெகாவாட் மற்றும் சுமையின் ஒரு சதவிகித மாற்றமானது ஒரு சதவிகித அதிர்வெண் மாற்றத்தை ஏற்படுத்தும் இயக்க சுமை ஆனது 500 மெகாவாட் ஆக தரப்பட்டுள்ளது 500 மெகாவாட் இல் ஒரு சதவீதம் ஆனது 5 மெகாவாட் ஆகும் எனவே ஆனது 5 மெகாவாட் 500 மெகாவாட் ஆனது உங்களுடைய சுமை என்பதால் அதனுடைய ஒரு சதவிகித மாற்றத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம் அதிர்வெண் ஆனது 50 ஹெர்ட்ஸ் இதிலும் ஒரு சதவிகித மாற்றம் ஏற்படும் எனவே 50 ஹெர்ட்ஸ் இல் ஒரு சதவிகிதம் ஆனது 0 5 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் அதாவது 0 01 பெர் யூனிட் மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் உங்களுக்கு எந்தவிதமான குழப்பமும் இருக்காது என்று நினைக்கிறேன் உங்களுடைய இயக்க சுமையானது 500 மெகாவாட் அதில் ஒரு சதவிகிதம் ஆனது 5 மெகாவாட் உங்களுடைய மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆனது 1000 மெகாவாட் இது ஆகும் ஆனது 1000 மெகாவாட் ஆகும் எனவே இது 5 மெகாவாட் மற்றும் இதை நீங்கள் பேர் யூனிட் மெகாவாட் ஆக மாற்ற 1000 மெகாவாட் ஆல் வகுக்க வேண்டும் அப்படி செய்தால் இது 0 005 ஆகும் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றமானது 0 5 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் எனவே D ஆனது 0 01 பெர் யூனிட் மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் D ஆனது 0 01 பெர் யூனிட் மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் என்பது நமக்குத் தெரியும் ஆனது பெயரளவு மதிப்பு அல்லது எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் அது ஒரு பிரச்சினை இல்லை எனவே இயக்க அதிர்வெண் ஆனது 50 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் இதில் H ஆனது 5 வினாடியாக கொடுக்கப்பட்டுள்ளது D இன் மதிப்பு நமக்குத் தெரியும் பெயரளவு அதிர்வெண் ஆனது 50 ஹெர்ட்ஸ்

இதுதான் பவர் சிஸ்டம் இன் நேர மாறிலி மேலும் அதாவது 1 அப் ஆன் 0 இது 100 ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் மெகாவாட் ஆக இருக்கும் இது D இன் தலைகீழாக இருப்பதால் இதனுடைய பரிமாணம் ஆனது தலைகீழாக தான் இருக்கும் அதாவது ஆனது 100 ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் மெகாவாட் இந்தக் கணக்குகள் மிகவும் எளியவை நீங்கள் சீக்கிரமாக செய்து முடிக்க கூடியவை இப்போது அடுத்த கணக்கு D க்கு செல்வோம் இது நான்காவது கணக்கு கணக்கு C இல் கொடுக்கப்பட்டுள்ள 1000 மெகாவாட் சிஸ்டம் க்கு ஸ்டேடிக் அதிர்வெண் வீழ்ச்சியை கண்டறிய வேண்டும் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஆனது என நமக்குத் தெரியும் சுமையில் ஏற்படும் மாற்றம் ஆனது ஒரு சதவிகிதம் என தரப்பட்டுள்ளது எனவே ஆனது 0 அதாவது இங்கே மைனஸ் 0 D இன் மதிப்பை ஏற்கனவே 0 01 என கணக்கிட்டு உள்ளோம் மற்றும் R ஆனது இந்த வகையில் 2 ஹெர்ட்ஸ் பர் யூனிட் மெகாவாட் இந்த மதிப்பு முந்தைய கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இப்போது ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஆனது மைனஸ் 0 01 அப் ஆன் 0 01 பிளஸ் ஹாஃப் ஆக இருக்கும் அதாவது 0 0196 ஹெர்ட்ஸ் இதுதான் இந்த கணக்கு காண பதில் இது மிகவும் எளிமையாக இருக்கிறது இந்த விரிவுரையை நீங்கள் பார்க்கும்போது கணக்குகளை தீர்ப்பதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது அடுத்ததாக கணக்கு E இதுதான் கடைசி மற்றும் ஐந்தாவது கணக்கு 1000 மெகாவாட் கொண்ட கட்டுப்பாட்டு பகுதி 1 ஆனது 500 மெகாவாட் கொண்ட கட்டுப்பாட்டு பகுதி 2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது பகுதி ஒன்றின் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆனது 1000 மெகாவாட் மற்றும் பகுதி இரண்டின் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆனது 5000 மெகாவாட் பகுதி 1 க்கான சிஸ்டம் அளவுருக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஆனது 2 ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் மெகாவாட் ஆகும் D1 ஆனது 0 01 பெர் யூனிட் மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் மற்றும் ஆனது 0 01 பெர் யூனிட் மெகாவாட் ஆக தரப்பட்டுள்ளது இது ஸ்டெப் லோட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பகுதி 2 ஆனது அதே R மற்றும் D மதிப்புகளை 5000 மெகாவாட் டுக்கு கொண்டுள்ளது இப்போது நாம் ஸ்டேட்டிக் அதிர்வெண் வீழ்ச்சி என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இது 5000 மெகாவாட் ஆக இருக்கிறது பகுதி ஒன்றில் இது 1000 மெகாவாட் மற்றும் பகுதி இரண்டில் இது 5000 மெகாவாட் பகுதி இரண்டில் பகுதி ஒன்றை விட ஐந்து மடங்கு அதிகம் எனவே என நேரடியாக நீங்கள் எழுதலாம் 5 பெருக்கல் ஆனது 0 01 ஆகும் 05 யூனிட் மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் வரும் மற்றும் ஆக இருக்கும் ஏனென்றால் பகுதி ஒன்றில் 1000 மெகாவாட் இருக்கிறது பகுதி இரண்டில் 5000 மெகாவாட் இருக்கிறது பகுதி இரண்டின் D மற்றும் R ஆகியவை பகுதி ஒன்றில் இருப்பதற்கு சமம் கணக்கு C இல் R ஆனது 2 ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் மெகாவாட் ஆக தரப்பட்டுள்ளது இதை மாற்ற வில்லை எனில் அது ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் ஆக இருக்கும் இல்லையெனில் அது ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் மெகாவாட் ஆக இருக்கும் இது இதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் தான் வை 5 ஆல் வகுக்கிரோம் ஆனது 2 ஹெர்ட்ஸ் ஆக தரப்பட்டுள்ளது எனவே இது 2 பை 5 ஆக இருக்கும் அதாவது 0 04 ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் மெகாவாட் ஸ்டெடி ஸ்டேட் அதிர்வெண் விலகல் ஆனது என்பது நமக்குத் தெரியும் ஆனது 0 மேலும் நமக்கு ஆகியவற்றின் மதிப்புகள் என்ன என்பது நமக்குத் தெரியும் பகுதி ஒன்றில் மட்டுமே டிஸ்டபன்ஸ் இருக்கிறது அதுவும் 0 01 பெர் யூனிட் மெகாவாட் ஆகும் பகுதி இரண்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ் ம் இல்லை அதாவது ஆனது 0 என எடுத்தால் இது பிளஸ் ஆகும் இவை அனைத்தும் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம் உங்களுக்கு 0 00326 ஹெர்ட்ஸ் கிடைக்கும் இதுதான் அதிர்வெண்ணில் ஏற்படும் ஸ்டெடி ஸ்டேட் ஏர்ரர் ஆகும் ஸ்டேட்டிக் அதிர்வெண் வீழ்ச்சி என்று நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அது இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஐ தான் குறிக்கிறது இது 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட சிஸ்டம் எனில் சிஸ்டம் அதிர்வெண் ஆனது ஆக இருக்கும் அதாவது இது 50 மைனஸ் 0 00326 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் வரும் முடிவானது உங்களுடைய சிஸ்டம் அதிர்வெண் ஆக இருக்கும் இதுதான் அதிர்வெண்ணின் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஆகும் இப்போது இந்த நான்கு ஐந்து கணக்குகள் மிகவும் எளிமையானவை ஆனால் நீங்கள் இவற்றை மிகவும் கவனமாக படிக்கவேண்டும் இதை முடித்த பிறகு இப்போது இதைக் கவனியுங்கள் இந்த வரைபடத்தை நாம் மீண்டும் பார்க்கிறோம் இதில் ஆனது அடுத்த பக்கத்திற்கு செல்கிறது ஆனது ஆக இருக்கும் பகுதி கொள்ளளவு விகிதம் ஆனது ஒருவேளை நிலையாக இருந்து அதிகரித்தால் மதிப்பானது குறையும் ஒருவேளை என நாம் எடுக்கிறோம் என்போம் மைனஸ் குறியீடானது பவர் பாய்வின் திசையை பொருத்தது எனவே ஆல்ஃபா ஆனது உதாரணமாக பகுதி கொள்ளளவு ஆனது 1000 மெகாவாட் என்போம் எனவே இப்போது ஆக மாறும் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒருவேளை நீங்கள் பகுதி கொள்ளளவை அதிகரித்துக் கொண்டே சென்றால் என்ன ஆகும் இந்த மதிப்பானது குறைந்து கொண்டே செல்லும் மேலும் ஆல்ஃபா ஆனது 1 ஐ விட அதிகமாகும் வை என எழுதலாம் ஆல்ஃபா வின் மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருந்து மேலும் அதிகரித்துக்கொண்டே சென்றால் மதிப்பானது குறைந்து கொண்டே செல்லும் அதாவது பகுதி இரண்டின் பகுதி கொள்ளளவு ஆனது அதிகரித்துக்கொண்டே செல்வதால் மதிப்பு குறைகிறது இதை அதிகரித்துக் கொண்டே சென்றால் தத்துவார்த்த ரீதியாக இந்த சிஸ்டம் இல் எந்த விளைவும் ஏற்படப் போவதில்லை ஏனென்றால் இந்த அதிர்வெண் விலகல் ஆனது மிக மிகக் குறைவாக இருக்கிறது இதை நாம் புறக்கணித்து விடலாம் இந்தப் பகுதியானது இந்தப் பகுதியை விட அதிகமாக இருப்பதால் உங்கள் சிஸ்டம் இன்பினிட் சிஸ்டமாக இருக்கிறது பகுதி இரண்டில் பகுதி கொள்ளளவு ஆனது பகுதி ஒன்றை விட அதிகமாக இருப்பதால் இந்த முழு சிஸ்டமும் ஒற்றை மெஷின் இன்பினிட் பஸ் சிஸ்டமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த சிஸ்டம் காண மதிப்பு 7 5 அல்லது அதை விட அதிகம் என்போம் அதாவது இது 100 மெகாவாட் எனில் இது அதை விட 7 5 மடங்கு அல்லது அதை விட அதிகமாக இருக்கும் இந்த சிஸ்டம் இன் அதிர்வெண் விலகல் ஆனது மிகவும் குறைவாக இருக்கும் எனவே அதை நிச்சயம் புறக்கணித்து விடலாம் இயக்க அதிர்வெண் ஆனது இந்தப் பகுதியை விட இந்தப் பகுதியில் மாறிலியாக இருக்கும் எனவே இந்த முழு சிஸ்டத்தையும் நாம் ஒற்றை மெஷின் ஆக கருதலாம் பகுதி ஒன்றானது இன்பினிட் பஸ்ஸுடன் இணைக்கப் பட்டுள்ளது நீங்கள் இதைச் செய்தால் அது இப்படி இருக்கும் இது உங்களுடைய சிஸ்டம் இது பகுதி இரண்டில் ஒன்றும் இருக்காது இது உங்கள் அல்லது மற்றும் இது இது இது பிளஸ் இது மைனஸ் இது இது மற்றும் இது இங்கிருந்து வருகிறது அடுத்து இது உதாரணமாக நான் இங்கே போடுகிறேன் இது ஆகும் இந்தப் பக்கம் டை லைன் இருக்கும் இது பிளஸ் மற்றும் இந்த பக்கம் மைனஸ் ஆக இருக்கும் இங்கே டை லைன் பவர் ஆனது ஆக இருக்கும் ஆனால் அது இங்கே இருக்காது இது நீங்கள் ஏற்கனவே படித்த ஒற்றை மெஷின் இன்பினிட்டி பஸ் தான் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் இல் இன்பினிட்டி பார் மற்றும் அனைத்தும் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இந்த சிஸ்டம் ஐ இன்பினிட்டி சிஸ்டமாக கருதுவதால் இதில் அதிர்வெண் f ஆனது மாறிலியாக இருக்கும் மற்றும் V ஆனது மாறிலியாக இருக்கும் எனவே ஆக இருக்கும் ஏனென்றால் இந்தக் கொள்ளளவு ஆனது இந்தப் பகுதியின் கொள்ளளவை விட அதிகமாக இருக்கும் குறைந்தபட்சம் 7 5 மடங்கு அல்லது அதைவிட அதிகமாக இருக்கும் இந்தப்பக்கம் அது எனில் இந்த பக்கம் அது 7 5 மடங்கு அல்லது அதை விட அதிகமாக இருக்கும் எனவே இது இன்பினேட் பஸ் ஒற்றை மெஷின் ஆக செயல்படும் எனவே அந்த அதிர்வெண் ஆனது மாறிலியாக இருக்கும் ஆனால் இங்கே டை லைன் நிச்சயமாக இருக்கும் எனவே தான் இங்கே டை லைன் மாடலிங் வருகிறது இது உங்கள் இங்கே வராது இது உங்கள் டை லைன் பவர் பாய்வு இந்தப் பகுதியில் இருந்து நீங்கள் பகுதி கட்டுப்பாட்டு எர்ரர் ஐ விரும்பினால் அது இங்கே வரும் ஆனால் நான் அதை காட்ட வில்லை நான் இதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்கிறேன் நீங்கள் இதற்கான தீர்வு கண்டு பிடித்து விட்டால் உங்களுக்கு இது நன்றாக புரிந்து இருக்கிறது என்று தெரிந்து கொள்வேன் இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் என எடுங்கள் அதாவது கட்டுப்பாடற்ற மோட் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிர்வெண்னின் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் என்ன மற்றும் டை லைன் பவர் பாய்வு என்ன என்பதை கண்டறிய வேண்டும் அதாவது கட்டுப்பாடற்ற மோட் காண மற்றும் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இவற்றை மற்றும் ஆகியவற்றை வைத்து கண்டுபிடியுங்கள் மற்றவை மறைந்து விடும் அது இங்கே ஆக இருக்கும் டேர்ம் இல் என்ன வந்தாலும் இங்கே இருக்கும் இங்கு இருக்கும் மற்றும் இங்கே இருக்கும் எனவே நீங்கள் ஆக இருக்கும் போது இந்த சிஸ்டம் இன் அதிர்வெண் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் என்ன என்பதையும் என்ன என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கான பயிற்சி இதை நீங்கள் கண்டுபிடித்த பிறகு நாம் சுமை அதிர்வெண் கட்டுப்பாட்டு எர்ரர் இல் AGC பற்றி பார்ப்போம் மற்ற விஷயங்கள் அனைத்தும் அவ்வளவு கடினமானது அல்ல மற்ற அனைத்தையும் நான் உங்களுக்கு நன்றாக விளக்கி உள்ளேன் அடுத்து மறுசீரமைக்கப்பட்ட அல்லது டீ ரெகுலெட்டட் மார்கெட் இல் உள்ள பவர் சிஸ்டங்களில் பயன்படுத்தும் ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன் கட்டுப்பாடு பற்றி பார்ப்போம் இங்கே நமக்கு எந்த தொகுதி வரைபடமும் இல்லை நான் உங்களுக்கு இதைப் பற்றிய சில யோசனைகளை மட்டுமே வழங்கப் போகிறேன் இதற்கான எந்த கணக்கீடுகளும் நாம் செய்யப் போவதுமில்லை இதைத்தான் மறுசீரமைக்கப்பட்ட பவர் சிஸ்டம் இல் உள்ள ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன் கட்டுப்பாடு என்கிறோம் மறுசீரமைக்கபட்டது என்றால் டீ ரேகுலேட்டட் மார்கெட் என அர்த்தம் முன்பு என்ன நடந்தது என்றால் இந்த மொத்த உலகமும் எந்த 3 விஷயங்களைத்தான் செய்துகொண்டிருந்தது ஜெனரேஷன் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஒருவேளை உங்களுக்கு சொந்தமாக ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனி இருக்கிறது என்போம் நீங்கள் தான் அதனுடைய ஜெனரேஷன் பரிமாற்றம் மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவீர்கள் இந்த சீரான சிஸ்டம் இல் ஒருவேளை A என்னும் நபர் அவருடைய சொந்த ஜெனரேஷன் கம்பெனி வைத்திருக்கிறார் என்போம் அந்த கம்பெனியில் அவர் பவர் ஜெனரேட் செய்கிறார் என்போம் B என்னும் நபர் பரிமாற்ற கம்பெனி வைத்திருப்பதாக சொல்வோம் A ஆனவர் ஜெனரேட் செய்த பவரை B எனும் நபருக்கு விற்கிறார் C என்பவர் விநியோக கம்பெனி வைத்திருப்பதாக கருதுவோம் எனவே நிச்சயமாக விநியோக கம்பெனி ஆனது பவரை ஜெனரேஷன் கம்பெனியிடம் இருந்து வாங்க வேண்டும் பல ஜெனரேஷன் கம்பெனிகள் இருப்பதாக கருதுவோம் பவரை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற பரிமாற்ற நெட்வொர்க் தேவைப்படும் பரிமாற்ற கம்பெனி ஆனது B க்கு சொந்தம் ஜெனரேஷன் கம்பெனி A க்கு சொந்தம் மற்றும் விநியோக கம்பெனி C க்கு சொந்தம் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் இந்த வகையில் கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது ஒருவேளை ஒருவர் விநியோக கம்பெனி வைத்திருந்தால் நிச்சயம் அவர் தனக்கான பவரை ஜெனரேஷன் கம்பெனியிடம் இருந்து விலைக்கு வாங்கித்தான் ஆகவேண்டும் அந்தப் பவரை அவர் பரிமாற்ற கம்பெனி லைன் மூலமாகத்தான் பெற முடியும் ஆனால் பரிமாற்ற கம்பெனி வித்தியாசமானது இதனால்தான் பவர் சிஸ்டம் கான்செப்ட் ஆனது கொஞ்சம் சிக்கலானதாக ஆகிறது ஆனால் இது ஒரு போட்டி நிறைந்ததாகவும் ஆகிறது அதாவது ஒரு வேளை 10 லிருந்து 12 ஜெனரேஷன் கம்பெனிகள் இருப்பதாகக் கொள்வோம் இது நிச்சயமாக ஒரு போட்டி நிறைந்த மார்க்கெட்டை உருவாக்கும் நீங்கள் உங்கள் வினியோக கம்பெனிக்கான பவரை இந்த ஜெனரேசன் கம்பெனிகளில் இருந்து பெற விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் யார் விலை குறைவாக கொடுக்கிறார்களோ அவர்களை தான் நாடுவீர்கள் எனவே விலையை பொறுத்து அவர்கள் வெவ்வேறு ஜெனரேஷன் கம்பெனிகளை நாட முடியும் மார்க்கெட்டில் இருக்கும் இந்த போட்டியின் காரணமாக நிச்சயம் உங்கள் மின்சாரத்தின் விலையானது குறைவாகும் மார்க்கெட்டில் இருக்கும் இந்த போட்டியின் காரணமாகவே இந்த மறுசீரமைப்பு கான்செப்ட் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விஷயத்தை நான் ஒரு வெளிநாட்டு பேராசிரியரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் அந்தப் பேராசிரியர் இது விஷயமாக சவுத் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் சில வருடங்களுக்கு முன்பு அவர் இங்கு வந்திருந்தபோது அவர் இந்த மறுசீரமைப்பு பவர் சிஸ்டம் கான்செப்ட் பற்றி என்னிடம் சொன்னார் இப்போது அந்த மறுசீரமைப்பு கான்செப்ட் ஆனது உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த மறுசீரமைக்கப்பட்ட பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங்கில் திட்டமிடுதல் மற்றும் அதனுடைய இயக்கம் ஆகியவை மறுசீரமைக்க பட வேண்டும் அடிப்படை யோசனைகள் அனைத்தும் அப்படியே இருக்க வேண்டும் ஜெனரேஷன் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஆகியவை அப்படியே இருக்கும் போட்டி மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது மின்சக்தி வணிகம் பெரும்பாலும் செங்குத்தாக ஒருங்கிணைந்த பயன்பாடுகளின் கைகளில் உள்ளது செங்குத்தாக ஒருங்கிணைந்த பயன்பாடுகள் என்றால் ஜெனரேஷன் பரிமாற்றம் விநியோகம் இந்த அனைத்தையும் ஒருவரே சொந்தமாக வைத்திருப்பதுதான் இந்த அனைத்தையும் ஒருவரே வைத்து பவரை பயனாளர்களுக்கு குறைந்த விலையில் தருவதுதான் அப்படிப்பட்ட ஒரு உள்ளமைவு தான் படம் 1 இல் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த பெரிய செவ்வக கட்டத்துக்குள் நான் செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடுகளை காட்டுகிறேன் இது பரிமாற்ற பகுதி மற்றும் இவை ஜெனரேஷன் பகுதிகள் மேலும் இந்த குறிப்பிட்ட பகுதியானது மற்ற பகுதிகளுடன் டை லைன் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும் பரிமாற்றம் செய்யப்படவேண்டிய பவர் ஆனது நேரடியாக விநியோகப் பகுதிக்கு வருகிறது IPP ஆனது சுய மின் உற்பத்தியை குறிக்கிறது தனியார் நிறுவனங்களும் அவை அதிக மின் அழுத்தத்தில் ஜெனரேட் செய்யும் பவரை நேரடியாக இந்த பரிமாற்ற சிஸ்டம் உடன் இணைக்க முடியும் குறைந்த மின் அழுத்தத்தில் பவரை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அவற்றை நேரடியாக விநியோகத்திற்கு வழங்க முடியும் இவைதான் நான் குறிப்பிட்ட சுய மின் உற்பத்தி நிலையங்கள் அதாவது IPP இதுதான் செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்பாடு உடைய ஒரு கட்டமைப்பாகும் இதில் அனைத்தையும் நீங்கள் சொந்தமாக கொண்டிருப்பீர்கள் மேலும் உங்களுடன் சில சுய மின் உற்பத்தி நிலையங்கள் இணைக்கப்பட்டிருக்கும்